இன்ஜினியரிங் மேத்தமேடிக்ஸ் 1 க்கான லெக்சர்க்கு உங்களை வரவேற்கிறேன் மற்றும் இது லெக்சர் எண் 13 ஆகும் மற்றும் இன்று நாம் மீண்டுமாக இரண்டு வேறியபில்களை கொண்ட சார்புகளுக்காண டிஃபரன்ஸ்சியபிலைப் பற்றி பேசப்போகிறோம் மற்றும் அடிப்படையில் நாம் டிஃபரண்சியபிலிடிக்கான லிமிட் சோதனையை பற்றி பார்க்க போகிறோம் இது கொடுக்கப்பட்டுள்ள சார்பானது ஒன்றுக்கு மேற்பட்ட வேறியபில்களை கொண்டிருக்கும் பொழுது டிஃபரன்சியபிலிடி சோதனை செய்ய மிகவும் பயனுள்ளதாக உள்ளது பின்பு நாம் ஒரு சில ப்ராப்ளம்களை இந்த லெட்சரில் தீர்க்கப் போகிறோம் எனவே முந்தைய லெட்சரிலிருந்து நாம் நினைவுகூறலாம் இரண்டு வேறியபில்களைக் கொண்ட சார்பிலான டிஃபரண்சியபிலிடியை நாம் முன்னரே விவாதித்தோம் மற்றும் f எனும் சார்பானது x and y புள்ளியியல் டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்க வேண்டுமானால் x y புள்ளியில் டெல்டா delta z வேறியேசனை பின்வருமாறு வெளிப்படுத்த இயலும் நம்மால் டெல்டா z என்பதை டெல்டா delta x டெல்டா delta y ஆகியவற்றை கொண்டு a delta x b delta y எழுத முடிந்தால் டிஃபரன்சியபில் ஆகும் அதாவது இது ஒரு லீனியர் பகுதி இங்கு a b ஆகியவை டெல்டா delta x மற்றும் டெல்டா delta y பொருத்தது அல்ல delta x epsilon 2 delta y மற்றும் இங்கு டெல்டா x டெல்டா y பூஜ்ஜியம் நோக்கி செல்லும் போது எப்சிலான் 1 மற்றும் எப்சிலான் 2 ஆகியவை 0 நோக்கி செல்ல வேண்டும் zaxbΔy1x2y எனவே தேவையான நிபந்தனைகள் ஆனது f என்பது டிஃபரென்ஸ்சியபில்ஆக இருப்பதற்கு f கன்டினூயஸ் ஆக இருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம் மற்றும் fx மற்றும் fy பார்சியல் டெரிவேட்டிவ் கண்டிப்பாக எக்ஸிஸ்டாக வேண்டும் மற்றும் போதுமான நிபந்தனைகளை நாம் கவனித்தால் டெரிவேட்டிவ் கன்டினுடி அல்லது 2 பார்சியல் டெரிவேட்டிவ் களின் கன்டினுடி ஆகியவை 2 வேறியபில்களுக்கான டிஃபரண்ட்சியபிலிடியை வரையறை செய்ய போதுமானதாக இருந்தது எனவே டிஃபரன்ஸ்சியபிலிடி தீர்வு காண்பதற்கு நாம் போதுமான நிபந்தனைகளை உபயோகப்படுத்துகிறோம் என்பதை பார்த்தோம் எனவே இந்த சார்பை நாம் உற்றுநோக்கினால் அல்லது பார்சியல் டெரிவேட்டிவ்கள் கண்டினுயசாக இருக்கும்பொழுது பின்பு இந்த சார்பானது டிஃபரன்ஸியபிலாக இருக்கும் அல்லது இந்த வரையறையை நாம் நேரடியாக சோதனையிட இயலும் இந்த டெல்டாவை z நாம் டெல்டாx டெல்டாy கொண்டு வெளிப்படுத்த முடிந்தால் இந்த நிலையின் பொழுதும் நாம் இந்த சார்பானது டிஃபரண்ட்சியபில் என்று கூறலாம் இன்று நாம் மற்றொரு வழிமுறையான இதற்குச் சமமான டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கு சுலபமாக தீர்வுகாண லிமிட் டெஸ்ட் எனும் சோதனையை பற்றி பார்க்க பார்க்கலாம் எனவே இங்கு நாம் தற்பொழுது டிஃபரண்சியபிலிடி என்று கூறுவதற்கு பதிலாக அதற்கு சமமாக டொல்டா delta ரோ rho ஸ்கொயர் ரூட் டெல்டா delta x ஸ்கொயர் square டெல்டா y ஸ்கொயர் லிமிட் மதிப்பை பார்க்கலாம் நாம் லிமிட் எடுக்கும்பொழுது இந்த எக்ஸ்பிரஷன் delta z dz delta rho இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் பின்பு நாம் கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் என்று தீர்வுகாண முடியும் அல்லது டிஃபரென்ஸ்சியபிலிடி இருந்தால் இது லிமிட் மதிப்பு பூஜ்யம் ஆகும் மற்றும் இந்த லிமிட் பூஜ்யமாக இருப்பதால் இது டிஃபரன்ஸ்சியபிலிடியை குறிக்கிறது எனவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமான வரையறை அல்லது டிஃபரண்ட்சியபிலிடியை சோதனை செய்ய பயன்படுகிறது Differentiability ⟺ z dz 0ρx2y2 எனவே தற்பொழுது நாம் பங்க்ஷன் ஆனது டிஃபரென்ஸ்சியபில் என்று காட்டுவதற்கு இந்த லிமிட் பூஜ்ஜியம் என்று காட்டப் போகிறோம் எனவே f டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்கும் இதன் அர்த்தம் டெல்டா delta z டெல்டா delta x b டெல்டா delta y எப்சிலான் epsilon 1 டெல்டா delta x எப்சிலோன் epsilon 2 டெல்டா delta y இதனை இவ்வாறு வெளிப்படுத்தலாம் மற்றும் இந்த dz பகுதி நாம் டிபரன்சியபில் என்று அழைக்கிறோம் இந்த டிஃபரண்சியபில் பகுதியை நாம் இடதுபுற பகுதிக்கு எடுத்துச் சென்றால் டெல்டா rho டெல்டா rho ஸ்கொயர் ரூட் டெல்டா x ஸ்கொயர் டெல்டா y ஸ்கொயர் என கிடைக்கும் எனவே இதனை வகுத்தால் நம்மிடம் வலது புற பகுதியானது எப்சிலான் டெல்டா x டெல்டா ரோ எப்சிலான் டெல்டா y டெல்டா ரோஎன்றாகிறது z dz1x2y மற்றும் தற்பொழுது இந்த லிமிட்டை நாம் எடுத்துக் கொண்டால் இது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது மற்றும் உற்று நோக்கினால் வலதுபுற பகுதியின் மதிப்பு என்ன நாம் இந்த delta x delta y லிமிட்டை பூஜ்ஜியம் என எடுக்கும் பொழுது வலதுபுற பகுதியின் மதிப்பு என்ன எப்ஸிலோன்1 மற்றும் எப்சிலான்2 புஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் delta x மற்றும் delta y ஆகியவை பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது என்பது நமக்கு தெரியும் ஆனால் இங்கு நாம் இந்தப் பகுதியானது எப்ஸிலோன் ஒன்றுடன் உள்ளது அதாவது delta x delta rho மற்றும் delta y delta rho ஆகிய இரண்டும் பவுண்டடாக உள்ளது ஆனால் நம்மால் இதை சுலபமாக பார்க்க இயலும் ஏனெனில் delta rho square root of delta x square plus delta y square என்பது ஆகும் எனவே இந்த பகுதி டெல்டா x வை விட பெரியதாக உள்ளது இங்கு நம்மிடம் டெல்டா y மற்றும் ஸ்கொயர் ரூட் உள்ளது z dz ρ→01xρ→02y0 எனவே இந்தப் பகுதியானது இந்த டெல்டா x ஐ விட பெரியதாக உள்ளது எனவே இந்த பகுதிக்கு மாடுலஸ் எடுக்கப்படும் பொழுது அப்சல்யூட் மதிப்பானது delta x delta rho பவுண்டடாகிறது இதைப்போலவே இந்த delta y delta rho அப்ஸொலியூட் மதிப்பானது ஒன்றை பொருத்து பவுண்டட் ஆகிறது பின்பு இதன் லிமிட் எடுக்கப்படும் பொழுது டெல்டா rho 0 நோக்கி செல்கிறது ஏனெனில் எப்சிலான்1 மற்றும் எப்சிலான் 2 ஆகியவை பூஜ்ஜியம் நோக்கி செல்கிறது எனவே லிமிட் எடுக்கும் பொழுது நாம் கவனித்தால் இந்த பகுதிகள் பவுண்டட் ஆகும் இந்த இரண்டு பகுதிகள் எக்ஸிஸ்ட் ஆகும் மற்றும் டெல்டா ரோ பூஜ்ஜியம் நோக்கி செல்லும் பொழுது எப்ஸிலோன் 1 and 2 ஆகியவை பூஜ்ஜியம் நோக்கி செல்கிறது என்பது இதன் அர்த்தமாகும் Notethatx≤1x≤1and12tendtozeroasΔρ→0 எனவே இந்த நிலையின் பொழுது நம்மால் லிமிட் இன் மதிப்பு பூஜ்யம் என்று கூற இயலும் ஏனெனில் இந்த பகுதிகள் ஆனது பவுண்டடாக உள்ளது எனவே இதுவே லிமிட் ஆகும் அதாவது f என்பது டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்கும் பொழுது அதன் லிமிட் மதிப்பானது பூஜ்ஜியத்திற்க்கு சமமானதாக இருக்க வேண்டும் இதனையே நாம் காட்ட விரும்பினோம் எனவே தற்பொழுது நாம் மற்றொரு வழிமுறையைக் காணலாம் இதன் அர்த்தம் லிமிட் மதிப்பானது பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் என்று காட்டப் போகிறோம் இந்த நிலையில் தற்பொழுது நாம் லிமிட் ன் மதிப்பு பூஜ்யம் என எடுத்துக் கொள்வோம் மற்றும் தற்பொழுது நாம் முந்தைய லெட்சர் ல் உபயோகப்படுத்திய உண்மையைப் பயன்படுத்திக் கொள்கிறோம் அதாவது லிமிட் பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது நாம் எப்சலானை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே இந்தப் பகுதி 0 இங்கு பூஜ்ஜியம் ஆகிறது எனவே இந்த பகுதியானது எப்சிலானுக்கு epsilon சமமாகிறது மற்றும் இந்த epsilon இந்த பிராபர்டியை கொண்டுள்ளது ஏனெனில் இதன் லிமிட் delta rho 0க்கு செல்கிறது அல்லது அல்லது delta xக்கு செல்கிறது மற்றும் delta y 0க்கு செல்கிறது பின் இந்த epsilon மதிப்பானது சுருக்கமாக 0 எனவே 0 நோக்கி செல்ல வேண்டும் மற்றும் இதை நாம் எடுத்தோமானால் இங்கு delta rho பூஜ்ஜியம் நோக்கிச் செல்லும் பொழுது எப்சிலான் என்பது பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் z dz 0ρx2y2 z dz0⟹ Δz dzΔρϵ ϵ→0asΔρ→0 எனவே இந்த நிலையின் போது நம்மிடம் இந்த பண்பானது காணப்படுகிறது delta rho பூஜ்யம் நோக்கிச் செல்லும் பொழுது எப்சிலான் பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் மற்றும் நாம் இந்தப் பகுதியை இடது புறமாக எடுத்து சென்றால் பின்பு டெல்டா delta z dz epsilon times delta rho எனவே epsilon மற்றும் delta rho இவற்றிற்கு பதிலாக square root delta x square delta y square பதிலீடு செய்து தற்பொழுது square root delta x square plus delta y square ஆல் பெருக்கி வகுக்க வேண்டும் ⟹Δz dzΔϵx2Δy2 ϵx2Δy2x2Δy2 இந்த பின்வரும் எக்ஸ்பிரசன் இங்கு epsilon delta x square plus delta y square square root இவ்வாறு ஆகிறது பின்பு இதனை இரண்டு பாகங்களாக பரிக்கிறோம் இங்கு ஒன்று எப்சிலான் மற்றொன்று டெல்டா x இந்த பகுதியில் டெல்டா x வகுக்கப்படுகிறது ஆகும் இங்கு இதனை plus 1 delta y square root delta x square plus delta y square and delta y இவற்றால் வகுத்து நாம் இவ்வாறாக எழுதி கொள்கிறோம் Δxx2y2xΔyx2y2y எனவே நாம் கூர்ந்து கவனித்தால் தற்பொழுது டெல்டா z மாற்றமானது இவ்வாறாக dz epsilon 1 எழுதிக்கொள்ளலாம் இதுவே நம்முடைய epsilon 1 delta x epsilon 2 delta y ஆகும் இதில் dz நமக்கு வலதுபுறமாக செல்லும் பொழுது பின்பு இதைப் போலவே epsilon 1 பகுதி மற்றும் இந்த epsilon 2 பகுதி இவற்றிற்கான பண்பிலிருந்து இவை பூஜ்ஜியம் நோக்கி மீண்டுமாக செல்கிறது இதை நாம் தற்பொழுது தான் பயின்றோம் ⟹Δzdz1Δx2Δy ⟹Differentiability of f எனவே இது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் பொழுது இதுவும் பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் மற்றும் இதனை நாம் இவ்வாறாக dz epsilon delta x epsilon delta y என எழுதலாம் இதனை சுருக்கமாக டிஃபரன்ஸ் பெட்வீன் டிஃபரன்சியபிலிடி என்று கூறலாம் எனவே நாம் கவனித்தது என்னவென்றால் டிஃபரன்ஸ்சியபிலிடிக்காக மற்றொரு சமமான வரையறை இங்கு கிடைத்துள்ளது அந்த டிஃபரன்ஸ்சியபிலிடி என்பதன் லிமிட் மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும் அல்லது இந்த லிமிட் மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்குமேயானால் கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் ஆக இருக்கும் எனவே நம்மால் இந்த லிமிட் வரையறையை டிஃபரண்சியபிலிடி சோதனை செய்வதற்காக பயன்படுத்த முடியும் ஏனெனில் இந்த லிமிட் மதிப்பை பெறுவது என்பது delta z பகுதியை dz மற்றும் epsilon delta x delta y பகுதியை பொருத்து விவரிப்பதை விட மிகவும் சுலபமானது ஆகும் எனவே அதிகப்படியான நேரங்களில் நாம் இந்த வரையறையை உபயோகப்படுத்தி சார்புக்கான டிஃபரன்ஸ்சியபிலிடியை அப்படியே நாம் கூறுகிறோம் ஏனெனில் இது டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கான மற்ற வரையறையை விட சுலபமானது ஆகும் எனவே இங்கு பிராப்ளம் எண் ஒன்றை எடுத்துக் கொள்வோம் நாம் இந்த நிலையின் பொழுது சார்பானது கண்டினுயஸ் மற்றும் டெரிவேட்டிவ்களை கொண்டிருக்கும் என்று காட்டப் போகிறோம் ஆனால் சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலாக இல்லை பார்சியல் டெரிவேட்டிவ் மற்றும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பார்சியல் டெரிவேட்டிவ் ஆகியவை காரணங்களாகும் ஏனெனில் இவை இரண்டும் தேவையான நிபந்தனைகள் ஆனால் நம்மால் இந்த நிபந்தனைகளைக் கொண்டு கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரன்சியபில் என்று கூற இயலாது இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இங்கு சார்பானது கண்டினுயஸ் மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ்களைக் fx fyஐ கொண்டுள்ளது ஆனால் டிஃபரன்ஸ்சியபில்லாக இந்த சார்பு இருப்பது இல்லை எனவே 00 எனும் புள்ளியில் முதல் பார்சியல் டெரிவேட்டிவ் fx உள்ளனவா என்பதை பார்க்கலாம் இயல்பாகவே 00 எனும் புள்ளியில் இது கண்டினுயசஸாக இருக்கும் என்று காட்ட இயலும் மற்றும் சார்பானது 00 எனும் புள்ளியில் டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்காது எனவே இங்கு வரையறையின் படி பூஜ்ஜியத்தில் fxன் மதிப்பு வரையறையின் படி f delta x 0 minus f 0 0 delta x எனும் பகுதியின் லிமிட் மதிப்பு delta x 0 நோக்கிச் செல்லும் பொழுது கிடைக்கும் மதிப்பிற்கு சமம் fxyxyx2y2xy00 0xy≠00 இது 0 எனவே f X at 00 எனும் போது இது பூஜ்ஜியம் ஏனெனில் இங்கு நம்மால் இந்த xy பெருக்கு தொகையை 0 என்று காண இயலும் எனவே மீண்டும் இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் இதே போன்று f y மதிப்பு பூஜ்யம் ஆகும் எனவே இதன் பெருக்கு தொகையானது பூஜ்ஜியம் ஆகும் fx00fx0 f00x 0 fy00f0y f00y 0 எனவே நம்மிடம் பார்சியல் டெரிவேட்டிவ் எக்சிஸ்ட் ஆகிறது மற்றும் f என்பது x 0 பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் இதன் மதிப்பானது 0 மற்றும் 0 0 எனும்பொழுது y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் மதிப்பானது பூஜ்ஜியமாகும் தற்பொழுது கண்டிப்பாக மீண்டும் இதனை ஒரு சுலபமான சார்பு என்று எடுத்துக்கொண்டால் பின்பு நாம் முன்னர் சோதனை செய்தது போலவே செய்யலாம் எனவே இதனை போலார் கோ ஆர்டினேட்க்கு மாற்றுவது மிகவும் சுலபமானது எனவே x r cos theta மற்றும் y sin theta என்பதை பதிலீடு செய்யலாம் பின்பு r பூஜ்ஜியம் நோக்கிச் செல்லும் போது லிமிட்டை எடுக்க வேண்டும் பின்பு நாம் பதிலீடு செய்து ஆர் ரத்து செய்யப்பட்டு காஸ் மற்றும் சைன் கிடைக்கும் இங்கு இவை பவுண்டட் ஆகும் எனவே லிமிட் மதிப்பானது பூஜ்ஜியம் ஆகும் fxy r cos sin 0f00 எனவே நம்மிடம் சார்பானது 0 எனும்பொழுது 0 எனவே சார்பானது 0 எனும் புள்ளியில் கண்டினுயசாக உள்ளது எனவே நம்மிடம் பார்சியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிறது நம்மிடம் கன்டினுயஸ் மற்றும் நாம் டிஃபரன்ஸ்சியபிலிட்டி ஆகியவற்றை இந்த சார்பிற்கு சோதனை செய்யப் போகிறோம் இந்த சார்பிற்கு டிஃபரன்ஸ்சியபிலிடியை கண்டறிய நாம் லிமிட் வரையறை என்பதை நோக்கி செல்ல வேண்டும் ஏனெனில் நான் முன்னர் கூறியது போலவே இது மிகவும் சுலபமானது எனவே நாம் இங்கு delta z minus dz delta rho இதன் லிமிட் என்ன என்பதை கண்டறிய போகிறோம் எனவே இந்த டெல்டா z இந்த இன்கிரிமெண்ட் x மற்றும் y ஆகிய புள்ளியில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு நம்மிடம் 0 delta x 0 delta y minus f 0 0 உள்ளது எனவே f 0 0 என்பது 0 இங்கு f delta x delta y உள்ளது x மற்றும் yக்கு பதிலாக delta x delta yஐ பதிலீடு செய்கிறோம் எனவே நம்மிடம் square root delta x square delta y square உள்ளது இது dz டிஃபரண்சியல் பார்சியல் டெரிவேட்டிவ் x delta x பொறுத்தது ஆகும் y பொருத்த டெரிவேட்டிவ் ஆகும் மற்றும் பின்பு நம்மிடம் டெல்டா y உள்ளது zf0x0y f00 ΔxΔyΔx2Δy2 எனவே இவை இரண்டும் நம்மிடம் உள்ளது இதை தற்பொழுது தான் நாம் பார்த்தோம் இவை பூஜ்யம் ஆகும் எனவே இந்த dz பகுதியானது பூஜ்யம் ஆகிறது பின்பு delta z delta x delta y delta x square delta y square மற்றும் d z 0 இவ்வாறு கிடைக்கிறது delta x delta y மற்றும் delta rho square root delta x square delta y square மற்றும் நம்மிடம் ஒரு ஸ்கொயர் ரூட் இங்கு உள்ளது எனவே இந்த பகுதி ஸ்கொயர் ரூட் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது dz∂z∂xx∂z∂yΔy0 எனவே delta x delta y delta x square delta y square தற்பொழுது நாம் லிமிட்டை பார்க்கலாம் நாம் இந்த பாத்தை எடுத்துக் கொண்டால் இங்கு delta y m delta x ஆகும் நாம் ஒன்றை மிகவும் தெளிவாக காணலாம் ஏனெனில் இங்கு நம்மிடம் உள்ளது இருபடித்தான பகுதி எனவே நம்மால் மிக சுலபமாக இங்கு delta y m delta x என லீனியர் பாத் ல் delta x 0 delta y 0என்று எடுத்துக் கொண்டால் பின்பு சில பகுதிகள் ரத்து செய்யப்பட்டு m 1 m square நமக்கு கிடைக்கிறது z dz ΔxΔyΔx2Δy2 Along the path ymΔx z dz m1m2 எனவே இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்காது ஏனெனில் இந்த லிமிட் மதிப்பானது எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை இந்த லிமிட்டை m ஐ பொறுத்துள்ளது எனவே இந்த சார்பு டிஃபரண்சியபிலாக இருக்காது டிஃபரன்ஸ்சியபிலிடி க்கு லிமிட் மதிப்பு பூஜ்யம் என்பதிற்கு சமமாக இருக்க வேண்டும் இங்கு நாம் கண்டது என்னவென்றால் லிமிட் மதிப்பு எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை மற்றும் கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்காது எனவே இந்த எடுத்துக்காட்டில் இருந்து நாம் கவனிப்பது என்னவென்றால் சார்பானது கண்டினுயஸ் மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ்கள் கிடைத்தாலும் ஃபங்ஷன் டிஃபரன்ஸ்சியபிலாக இருப்பது இல்லை மற்றொரு எடுத்துக்காட்டு இதைப்போலவே நாம் காணலாம் இங்கு சார்பானது கண்டினுயஸ் பார்சியல் டெரிவேட்டிவ்களை கொண்டுள்ளது ஆனால் டிஃபரன்ஸ்சியபிலிடி இருப்பது இல்லை எனவே பார்சியல் டெரிவேட்டிவ்களின் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது சுலபமானது எனவே நம்மிடம் x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் வரையறை உள்ளது இங்கு f என்று எடுத்துக் கொள்ளும் பொழுது பின்பு நம்மிடம் f delta x 0 y 0 கிடைக்கும் எனவே delta x cube delta x square கிடைக்கும் பின்னர் வரையறை படி 1 delta x கிடைக்கும் இதற்கு லிமிட் எடுக்கும்பொழுது ஒன்று மதிப்பு கிடைக்கிறது fxyx32y3x2y2xy00 0xy00 எனவே இந்த லிமிட் ஆனது 1 மற்றும் இதைப்போலவே நம்மால் கண்டறிய இயலும் எனவே இந்த நிலையின் போது நம்மிடம் x 0 here 0 இங்கு 2 delta y cube பின்பு y delta y square மற்றும் delta y பின்பு delta y cube கிடைக்கிறது delta y cube இவை இரண்டும் ரத்து செய்யப்பட்டு லிமிட் மதிப்பானது 2 என்று கிடைக்கிறது எனவே x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் 1 and மற்றும் y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் 2 fx00fx0 f00x1 fy00f0y f00y 2 தற்பொழுது நாம் கொடுக்கப்பட்ட சார்பிற்கான கண்டினூட்டி பற்றி பார்க்கலாம் இது மிகவும் சுலபமானது மற்றும் இதனை போலார் கோ ஆர்டினேட் க்கு x r cos theta y r sin theta என எடுத்துக்கொண்டால் பின்பு நம்மிடம் நியூமரேடரில் ஒரு r உள்ளது மேலும் நம்மிடம் பவுண்டட் சார்பு கிடைக்கிறது எனவே r 0 நோக்கி செல்லும் பொழுது இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் x32y3x2y2 r3 2r3 r2 0f00 எனவே நம்மிடம் லிமிட் மதிப்பானது பூஜ்ஜியம் சார்பு மதிப்பு பூஜ்ஜியம் எனவே இங்கு இந்த சார்பானது கண்டினுயசாகவும் பார்சியல் டெரிவேட்டிவ்களை கொண்டும் உள்ளது மற்றும் பங்க்ஷன்function ஆனது கண்டினுயஸ் ஆகும் எனவே தற்பொழுது நாம் இந்த கொடுக்கப்பட்ட சார்பானது இந்த புள்ளியில் டிஃபரண்ட்சியபிலாக இருக்காது என்பதை காட்டலாம் இதற்காக நாம் லிமிட்டை மீண்டுமாக காட்ட வேண்டும் இங்கு டெல்டா x என்பது இந்த வேறுபாடு ஆகும் எனவே deltax மற்றும் delta yக்கு பதிலாக நாம் 0ஐ பதிலீடு செய்யலாம் லிமிட் எடுக்கும்பொழுது 1 rho மற்றும் பின்பு delta z delta x square plus 2 delta y square மற்றும் delta y square plus delta x square மீண்டுமாக இங்கு நம்மிடம் கிடைக்கிறது zf0x0y f00Δx32Δy3Δx2Δy2 dz∂z∂xx∂z∂yΔyx2Δy dz delta x 2 delta y இதனை நாம் சுலபமாக சுருக்கி பின்பு 2 delta y cube நம்மிடம் கிடைக்கிறது பகுதிகள் உள்ளது எனவே இது 2 times delta y cube எனவே இங்கு cube delta x cube ரத்து செய்யப்படுகிறது மற்றும் 2 times delta y cube ஆகியவை ரத்து செய்யப்படுகிறது நமக்கு இந்த delta y square and x square இரண்டு பகுதிகளும் கிடைக்கிறது இதனை சுருக்கமாக minus 2 times delta x square மற்றும் delta y minus delta x and delta y square மற்றும் delta x square delta y square இத்துடன் power 3 by 2 உள்ளது இதை இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம் 1x2y2x32y3x2y2 x2Δy Δρ→0 ΔxΔy2 2Δx2ΔyΔx2Δy232 மற்றும் தற்பொழுது delta y m delta x என நாம் எடுத்துக் கொண்டால் பின்பு இதே சூழ்நிலையில் delta x cubeஐ பொதுவாக எடுத்தால் மற்றும் delta y square என்பது m square delta x square என்றாகும் வழி நெடுகிலும் ymΔx m2 2m1m232 எனவே பவர் 3 by 2 ஆகும் இங்கு டெல்டா xஐ பொதுவாக வெளியில் எடுக்கலாம் எனவே டெல்டா x cube எல்லா பகுதிகளிலும் ரத்து செய்யப்படுகிறது நம்மிடம் இந்த லிமிட் m square minus m மற்றும் 1 m square 3 by 2 கிடைக்கிறது இது பாத் டிபண்டன்ட் லிமிட் ஆகும் m ன் வெவ்வேறு மதிப்பிற்கு லிமிட் பல மதிப்பை பெறுகிறது எனவே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆவது இல்லை எனவே கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் இல்லை அடுத்த ப்ராப்ளம் இங்கு நாம் இங்கு சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் என்று காட்டப் போகிறோம் ஆனால் fx மற்றும் fy பார்சியல் டெரிவேட்டிவ்கள் கன்டினியூசாக இருப்பது இல்லை நினைவில் கொள்ளுங்கள் பார்சியல் டெரிவேட்டிவ் Partial derivative ஆகியவற்றின் கண்டினுட்டி என்பது டிஃபரன்சியபிலிடிக்கான போதுமான நிபந்தனையாகும் எனவே பங்க்ஷன் டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்கலாம் ஆனால் fx மற்றும் fy ஆகியவை கண்டினுயசாக இருக்காது நாம் fx மற்றும் fy ஆகியவை கன்டினுயஸ் என்று நிரூபித்தால் இந்த சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் என்றாகிறது ஆனால் நாம் fx மற்றும் fy ஆகியவற்றின் கண்டினுடியை நிரூபிக்க இயலாது எனவே டிஃபரன்ஸ்சியபிலிடியை பற்றி நம்மால் எதுவும் கூற இயலாது fxyx2y2cos 1x2y2 xy00 0xy00 இந்த எடுத்துக்காட்டானது சார்பானது டிஃபரண்டாசியபில் என்று காட்டுகிறது ஆனால் fx மற்றும் fy இவை இரண்டும் கண்டிப்பாக இந்த நிலையில் கன்டினுயஸாக இருப்பது இல்லை எனவே பார்சியல் டெரிவேட்டிவ் ன் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது தற்பொழுது டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கான தேவையான நிபந்தனை இதையே நாம் காட்ட வேண்டும் ஏதேனும் ஒரு தேவையான நிபந்தனை மீறப்பட்டது எனில் நம்மால் கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரென்ஸ்சியபில் இல்லை என்று முடிவாக கூற இயலும் எனவே இங்கு பார்சல் டெரிவேட்டிவ்களின் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது மீண்டும் ஆக வரையறையின் படி f delta x 0 f 0 0 delta x ஆகும் இந்த நிலையில் பொழுது இதனை 0 என்று நம்மால் காட்ட இயலும் ஏனெனில் இங்கு டெல்டா எக்ஸ் 0 மற்றும் இந்த டெல்டா y 0 மற்றும் டெல்டா x உள்ளது நாம் இந்த டெல்டா ஸ்கொயர் ஐ பெறுகின்றோம் பின்பு இங்கு நம்மிடம் delta x square உள்ளது இதனை வகுக்கும் போது நமக்குப் cost term 1 over square root delta x square delta x பகுதி உள்ளது இங்கு 0 கிடைக்கிறது எனவே இவை ரத்து செய்யப்படுகிறது இங்கு நமக்கு பவுண்டட் கிடைக்கிறது பின்பு டெல்டா பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் பொழுது லிமிட் மதிப்பானது பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் fx00fx0 f00x0 fy00f0y f00y 0 மற்றும் இதை போன்று நம்மால் fy 0 0 and 0 என்று கூற இயலும் ஏனெனில் இந்த சார்பானது சமச்சீர் ஆனது எனவே நாம் மீண்டுமாக பூஜ்ஜியத்தை பெறுகிறோம் தற்பொழுது சார்பினை மீண்டுமாக சோதனை செய்யப் போகிறோம் ஏனெனில் x y 0 எனும் பொழுது இது பவுண்டட் எனவே இயல்பாகவே xy பூஜ்ஜியம் நோக்கி செல்லும் பொழுது f x y பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது எனவே மீண்டும் நம்மால் போலார் கோ ஆர்டினேட்களுக்கு இவற்றை மாற்றி காண இயலும் எனவே இங்கு நம்மிடம் r square உள்ளது மற்றவை பவுண்டட் ஆக உள்ளது எனவே r 0 நோக்கி செல்லும் பொழுது நேரடியாக பூஜ்ஜியம் என்பதை காணலாம் x2y2cos 1x2y2 0f00 எனவே இந்தப் பகுதியானது பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் பொழுது மற்றும் இது பவுண்டடாகவும் அல்லது வரையறுக்கப்பட்டும் உள்ளது எனவே இதன் லிமிட் மதிப்பு நேரடியாக பூஜ்ஜியம் ஆகிறது அதாவது சார்பின் மதிப்பு 0 0 எனும் புள்ளியில் இதுவே 0 ஆகும் எனவே இங்கு நாம் மற்றொரு சார்பானது கன்டினியூஸ்ஆக இருப்பதை காணலாம் தற்பொழுது டிஃபரன்ஸ்சியபிலிடிக்கு வந்தால் இந்த சார்பானது நாம் டெல்டா z என்று நேரடி வரையறையாக எடுத்துக்கொள்ளலாம் இதன் அர்த்தம் delta z எனும் பொழுது இதன் வேரியன்ஸ் z என்பது ஆகும் பார்சியல் டெரிவேட்டிவ் 0 வில் x 0 வில் y எனும் போது இதன் லிமிட் மதிப்பு பூஜ்யம் dz 0 ஆகும் zf0x0y f00 x2y2cos 1x2y2 எனவே டெல்டா z இவ்வாறாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே delta x square and delta y square cos term மற்றும் 0 எனவே delta rho square root delta x square delta y square இதனுடைய லிமிட் என்ன என்பதை நம்மால் பார்க்க இயலும் மற்றும் இவை ரத்து செய்யப்படுகிறது எனவே பகுதியில் square root cos 1 இந்த பகுதி உள்ளது மற்றும் இந்த பகுதியானது டெல்டா x மற்றும் டெல்டா y பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் பொழுது இது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது சில பவுண்ட் ஆனது இங்கு அமர்ந்துள்ளது எனவே நேரடியாக நம்மால் இதன் மதிப்பு பூஜ்யம் என்று கூற இயலும் z dz Δx2Δy2x2Δy2cos 1x2Δy2 x2y2cos 1x2y2 0 இதன் அர்த்தம் இந்த நிலையில் லிமிட் ன் மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்குமேயானால் பின்பு சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் ஏனெனில் இந்த நிலையில் நாம் கவனித்து என்னவென்றால் கொடுக்கப்பட்ட சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் ஆகும் எனவே நாம் எதை காட்ட வேண்டும் அதாவது நாம் பார்சியல் டெரிவேட்டிவ்களுக்கான கண்டினுடியை நோக்கி செல்வோம் மற்றும் நாம் கவனித்தது என்னவென்றால் பார்சியல் டெரிவேட்டிவ் இந்த நிலையின் போது கண்டினுயசாக இல்லை கண்டினூடியைப் நிரூபிப்பதற்காக நாம் fx and fy இவற்றை ஆர்ஜின் அல்லாத புள்ளியில் எடுக்க வேண்டும் இங்கு இது பூஜ்யம் அல்லாதது இது பூஜ்யமாக இருக்கும் பொழுது நம்மிடம் 0 கிடைக்கிறது இது தவறானதாகும் எனவே இதனை 00 எனும் புள்ளியில் நாம் இதனை பூஜ்ஜியம் என எடுத்துக்கொள்ளலாம் பின்பு நம்மிடம் பூஜ்ஜியம் உள்ளது எனவே இது x மற்றும் y பூஜ்ஜியம் எனும்பொழுது f பூஜ்ஜியமாக இருப்பது இல்லை 00 இருக்கும்போது மட்டும் பூஜ்யம் ஆகும் நாம் தற்பொழுது பார்சியல் டெரிவேட்டிவ்களுக்கான கன்டினுடியை காட்டப் போகிறோம் எனவே நாம் பூஜ்ஜியம் அல்லாத புள்ளியில் பார்சியல் டெரிவேட்டிவ்களுக்கான கண்டினுடியை கணக்கீடு செய்யப்போகிறோம் பூஜ்ஜியம் அல்லாத புள்ளியில் நாம் பார்சியல் டெரிவேட்டிவ்வை கணக்கீடு செய்தால் இதன் மதிப்பு நாம் முன்னரே கணக்கீடு செய்ததைப் போல பூஜ்யம் ஆகும் எனவே பார்சியல் டெரிவேட்டிவ்களை இன்று சார்புக்கு 0 அல்லாத புள்ளியில் கண்டுபிடிப்பதற்காக நாம் நேரடியாக x பொறுத்து y மாறிலியாக கொண்டு கணக்கீடு செய்ய வேண்டும் x y not equal to 0 0 புள்ளியில் நேரடியான டிஃபரன்ஸ் இன் மூலமாக y மாறிலியாக எடுத்துக் கொண்டு நம்மால் இதனைப் பெற இயலும் இது ஒரு ப்ராடக்ட் டூல் ஆகும் இந்த x square y square term cos என்பது minus sign அதனால் 1 the square root x square y square மற்றும் டெரிவேடிவ் derivative minus 1 2 மற்றும் 2 x x square y square 3 2 பின்பு இது மாறாமல் அப்படியே இருக்கும் ஏனெனில் இந்தப் பகுதியின் டெரிவேட்டிவ் 2x Atxy≠00 fxxy x2y2sin 1x2y2 122xx2y2322xcos 1x2y2 sin 1x2y2 xx2y22xcos 1x2y2 இது பார்சியல் டெரிவேட்டிவ் ஃபங்ஷனுக்கு x பொருத்தது x y எனும் புள்ளியில் ஆகும் இதனை நாம் சிறிதளவு சுருக்கி பின்பு நம்மிடம் 1 square root x square y square இந்த பகுதி x x square root x square y square 2 x cos 1 square root x square y square கிடைக்கிறது தற்பொழுது x அச்சில் நாம் பாத் எடுத்தோமானால் டெல்டா y பூஜ்ஜியத்துக்கு சமமாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே நாம் பூஜ்ஜியத்தை நோக்கி செல்லும் பொழுது இவை f xy as x y பூஜ்ஜியம் நோக்கி செல்கிறதா இல்லையா என்பதை பார்க்கவேண்டும் பார்சியல் டெரிவேட்டிவ் of f பூஜ்யம் ஆகும் x axis போது நாம் பூஜ்ஜியத்தை நோக்கிச் சென்றால் பின்பு என்ன நடக்கும் y 0 தற்பொழுது x the square root of x square 2 x மற்றும் cos மீண்டும் இங்கு 1 over xன் square absolute value of எனவே x அச்சில் axis y 0 ஆகும் குறிப்பிட்ட பாத் x axis ல் எடுத்துக் கொள்ளலாம் பின்பு இந்த எடுத்துக்காட்டில் நாம் உணர்வது என்னவென்றால் y0 எனும் பொழுது வலது புற பகுதி ஆகும் எந்த நிலையிலும் இது வரையறுக்கப்பட்டதாக இல்லை பின்பு இதே நிலையில் பொழுது இதன் மதிப்பு என்னவாக இருக்கும் இந்தப் புள்ளியில் இது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது எனவே இது பவுண்டட் எனவே இதன் மதிப்பும் பூஜ்யத்தை நோக்கிச் செல்லும் Alongx axis fxxy x→0xxsin 1x 2xcos1|x|0 ஆனால் இந்த புள்ளியில் இது பிளஸ் ஒன் இதை இந்த நிலையின் பொழுது கண்டறியவில்லை எனவே இது மைனஸ் ஒன்றாகவும் இருக்கும் இதன் மதிப்பு நமக்குத் தெரியாது இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் இல்லை அல்லது இது பூஜ்ஜியத்திற்க்கு சமமானதாகும் இல்லை நாம் இந்த லிமிட் இன் மதிப்பையே உற்றுநோக்கி உள்ளோம் இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்க்கு சமமாக இருந்தால் பின்பு நம்மால் சார்பானது கண்டினுஸ் என்று கூற இயலும் சார்பின் டெரிவேடிவ் f x கன்டினுயஸ் ஏனெனில் 0 0 புள்ளியில் f x பூஜ்ஜியம் ஏனெனில் இந்த நிலையின் பொழுதும் இது ஒன்றுக்கு சமமானதாக இல்லை உண்மையில் லிமிடெட் எக்ஸிஸ்ட் இல்லை எனவே பார்சியல் டெரிவேட்டிவ் கண்டினுயஸ் பற்றி எந்த கேள்வியும் இல்லை எனவே இங்கு fx கண்டினூயஸ் இல்லை இதேபோன்று நம்மால் இந்த சார்பானது சிமட்ரிக் என்று காட்ட இயலும் இதனை காட்ட நாம் fy கன்டினியூஸ் அல்ல என்று கூறலாம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் பார்சியல் டெரிவேட்டிவ் கண்டினுயஸ் அல்ல ஆனாலும் சார்பானது டிஃபரன்ஸ்சியபிலாக இருக்கும் என்பதைக் கண்டோம் எனவே குறிப்பானது சென்ற எடுத்துக்காட்டில் காட்டப்பட்டது என்னவென்றால் பார்சியல் டெரிவேட்டிவ்களின் கண்டினூட்டி என்பது டிஃபரன்ஸ்சியபிலிடிகான தேவையான நிபந்தனை அல்ல சார்பானது டிபரன்சியபில் ஆக இருக்கலாம் முதல் ஆடர் பார்சியல்கள் கன்டினுயசாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இதேபோன்று சார்பில் fx மற்றும் fy கன்டினுயஸ் அல்ல என்று காட்ட இயலும் இதனை நாம் பங்கேற்பாளர்களுக்கு விடுத்து இதனை நான் காட்டப் போவதில்லை இந்த பங்க்ஷன் ஆனது டிஃபரண்ட்சியபில் ஆனால் அவை கண்டினூயசாக இல்லை அதைப் போலவே வேலை செய்யும் படிகள் ஆனது உள்ளது மற்றும் ஒருவரால் மிக சுலபமாக fx மற்றும் fy ஆகியவை கண்டினுஸ் அல்ல என்று இந்த பிராபலத்திற்கு கூற இயலும் எனவே முடிவு நாம் இங்கு என்ன கண்டோம் என்றால் டிஃபரன்ஸ்சியபிலிடி என்பதற்கான சமமான வரையறை அதாவது லிமிட் ஆகும் இந்த லிமிட் பூஜ்ஜியத்திற்க்கு சமம் என்பது சார்பானது டிஃபரன்ஸ்சியபில் என்று கூறுவதற்கு சமமானது ஆகும் எனவே இது டிபரன்ஸியபிலிடி சோதனை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இங்கு சார்பானது ஒரு புள்ளியில் டிஃபரன்ஸ்சியபிலாக இல்லை என்றாலும் பார்சியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் ஏனெனில் பார்சியல் டெரிவேட்டிவ்களின் எக்ஸிஸ்டன்ஸ் போதுமான நிபந்தனை இது தேவையான நிபந்தனை அல்ல மற்றும் நம் சார்பானது டிஃபரண்ட்சியபிளாக இருக்கும் fx fy ஆகியவை கன்டினுயசாக இல்லாதபோதும் என்பதைக் கண்டோம் இது ஏனெனில் இது ஒரு போதுமான நிபந்தனையாகும் சரியா இவையே இந்த லெட்சரை தயார் செய்வதற்காக நான் உபயோகப்படுத்திய குறிப்புகளாகும் மிக்க நன்றி